எனவே முந்தைய தலைப்பில் 3 கட்ட fault ஐ கண்டோம் ஆனால் அந்த விஷயத்தில் எங்கள் நோக்கம் முக்கியமாக Zb bus வழிமுறைகளை கண்டறிவது மற்றும் சில கணக்குகளை சரியாகத் தீர்ப்பதாகவே இருந்தது ஆனால் கேள்வி என்னவென்றால் Zbus வழிமுறையில் அணி உருவாக்க பயன்படுத்தபடுகிறது எனவே இன்று symmetrical component சமச்சீர் கூறு பற்றி இன்று நாம் தொடங்குவோம் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பெரும்பாலான faultகள் உண்மையில் unsymmetrical சமச்சீரற்ற அல்லது அனைத்து unbalanced சமநிலையற்ற வகை fault ஆக இருக்கும் அதாவது இதுபோன்ற fault ஆய்வுகளுக்கு இது பொருந்தும் எனவே உங்கள் சமச்சீர் கூறுகளுக்கு வருவோம் பொதுவாக ஒரு சீரான அமைப்புல் உள்ள மூன்று கட்ட fault ஆய்வு என்பது single phase ஒற்றை கட்ட அடிப்படையில் இருந்து தொடங்கும் ஒரு கட்டத்தில்இருக்கும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டத்தைப் பற்றிய அறிவு இருந்தால் மற்ற 2 கட்டங்களில் உள்ள மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் தீர்மானிக்க போதுமானதாக உள்ளது ஏனெனில் இது ஒரு சீரான அமைப்பு ஆகும் ஒரு சீரான அமைப்புக்கு real மற்றும் reactive power என்பது ஒரு கட்டத்துக்கு பெறும் மதிப்பை விட 3 மடங்கு என இருக்கும் அமைப்பு சமநிலையற்ற வகை fault ஆக இருக்கும்போது அதன் மின்னழுத்தங்கள் மின்னோட்டங்கள் மற்றும் கட்ட மின்மறுப்புகள் பொதுவாக சமமற்றதாக இருக்கும் எனவே சமநிலையற்ற சுமை என்பது சமநிலையற்ற செயல்பாட்டு அமைப்பை உருவாக்கும் சுமை சமமற்றதாக உள்ளது என்றால் அதாவது 3 கட்டங்களிலும் சுமை வித்தியாசமாக இருக்கிறது அதனால்தான் சமநிலையற்ற செயல்பாட்டு அமைப்பு குறைந்த மின்னழுத்த distribution முறைக்கு பொருந்தக்கூடியதாக உள்ளது எனவே சில நேரங்களில் ஒரு 3 கட்ட distribution சுமை ஆனது சமநிலையற்ற அமைப்பாக இருக்கும் அதாவது பல இடங்களில் ஒரே துணை மின்நிலையத்திலிருந்து ஒரே ஊட்டி ஒற்றை கட்ட 2 கட்ட அல்லது 3 கட்ட சுமைகளுக்கு மின்னழுத்தத்தை வழங்குகிறது சமநிலையற்ற அமைப்பு உருவாக காரணம் சமநிலையற்ற fault ஆகும் உதாரணத்திற்கு அந்த line line fault என்பது L L G என்று அழைக்கப்படுகிறது அதாவது இரட்டை line ground fault அல்லது single line ground fault இத்தகைய சமநிலையற்ற செயல்பாட்டை சமச்சீர் கூறுகள் மூலம் பகுப்பாய்வு செய்யலாம் ஏனெனில் சமநிலையற்ற 3 கட்ட மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் 3 தொகுப்பு மின்னழுத்தங்களாகவும் மற்றும் மின்னோட்டமாகவும் சமச்சீர் கூறுகள் மூலம் மாற்ற முடியும் எனவே மற்றொரு வகை fault conductor open நடத்துனர் திறப்பினால் நடக்கலாம் ஆனால் மிகவும் அரிதானது ஆனால் கேள்வி என்னவென்றால் open conductor ரில் fault நிகழ்வது பற்றியதாகும் இதை சமநிலையற்ற அல்லது சமச்சீரற்ற fault ஆய்வு மூலம் கண்டறியலாம் 3 கட்ட தொகுப்பின் சமநிலையற்ற phasors மூன்று தொகுப்பு கூறுகள் மூலம் தீர்க்கப்படலாம் அதில் மூன்று phasorsவும் சமமான அளவுடன் 120 டிகிரி in phase ஆக மற்றும் சமநிலையற்ற வரிசையை போல ஒரே கட்ட வரிசை யில் இருக்கும் இந்த சமச்சீர் phasor ன் தொகுப்பு நேர்மறை வரிசை கூறு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு சமநிலை அமைப்பில் மூன்று phasor ளின் தொகுப்பு அளவு சமமாகவும் ஒருவருக்கொருவர் 120 டிகிரி மூலம் இடம்பெயர்ந்து இருப்பது நேர்மறை வரிசை கூறு என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் மூன்று phasor களின் தொகுப்பு அளவு சமமாகவும் phaseல் மீண்டும் ஒருவருக்கொருவர் 120 டிகிரி மூலம் இடம்பெயர்ந்து இருப்பதுமற்றும் அசல் phasorக்கு நேர்மாறாக கட்ட வரிசை கொண்டிருந்தால் இந்த தொகுப்பு எதிர்மறை வரிசை கூறு என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் என்னவென்றால் abc என்ற நேர்மறை வரிசைக்கு ac b என்பது எதிர்மறை வரிசை கூறு ஆகும் கடைசியாக 3 phaseகளும் சமமாகவும் மற்றும் 0 phase இடப்பெயர்ச்சியுடன் இருக்குமாயின் இந்த தொகுப்பு zero sequence componentகூறு என்று அழைக்கப்படுகிறது அவர்களுக்கு இடையே எந்த phase இடப்பெயர்ச்சியும் இல்லை ஏனென்றால் அவை சம அளவு கொண்டவை எனவே இந்த மூன்று சமச்சீர் phasor ர்களின் தொகுப்பு அசல் சமநிலையற்ற phasorரின் சமச்சீர் கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே 3 phasor 𝑎𝑏c என்று குறிப்பிடப்படுகின்றன என்றால் அதன் கட்ட வரிசை abc என்பது நேர்மறை வரிசை என்று அழைக்கப்படுகிறது இப்போது Va Vb Vc ஆகியவை சமச்சீர் மின்னழுத்தங்கள் என்றால் அதாவது phasors சம அளவு கொண்டும் மற்றும் 120° இடைமுக வேறுபாட்டால் வகைப்படுத்தப்படுமானால் இதை phasor தொகுப்பு வரிசை 𝑎 𝑏 𝑐 அல்லது நேர்மறை வரிசை என்று கூறப்படுகிறது இதை 3 கட்ட டிரான்ஸ்மிஷன் லைன் தீர்ப்பதற்கு நாம் படித்திருக்கிறோம் நீங்கள் இதை phase வரிசை என்று அழைக்கிறீர்கள் அப்படியென்றால் Vb Va வை விட 120° பின்னடைவு அடைந்துள்ளது இது உங்களுக்குத் தெரியும் மேலும் Vc Vb வை விட 120° பின்னடைவு அடைந்துள்ளது இதுவும் உங்களுக்குத் தெரியும் Va வை reference phasor ஆக கருதுங்கள் நாம் இப்படி வைத்தால் Vb Va வை விட 120° பின்னடைவு அடையும் மற்றும் Vc Va வை விட 240° பின்னடைவு அடையும் அல்லது Vc Va வை விட 120 முன்அடையும் நான் சொல்வது Va என்பது Va reference hh phasorக்கு சமம் Vb2 Va மற்றும் Vc βVa ஆகும் மேலும் ej120°என வரையறுக்கப்படுகிறது 𝛽 என்பது பின்வரும் பண்புகளைக் கொண்டுள்ளது 2ej240°e j120° இதேபோல் 2 மற்றும்31 எனவே 120 என்பது சரிதான் இந்த நிபந்தனைகள் இப்போது பொருந்தும் இப்போது இங்கு Vb Va∠120° அதாவது Vb Vae j120°2Va ஏனெனில்2ej240°e j120° எனவே நாம் Vb 2Va என்று எழுதலாம் அதனால்தான் நாங்கள் இங்கே Vb 2Va எழுதுகிறோம் இதேபோல்Vc Va∠ 240°ஏனெனில் Vc Va வை விட 240° பின்னடைவு அடையும் எனவேVc Va∠120° அது Vaej120° எனவே Vc Va என்று எழுதுகிறோம் அதாவது Vc VaVb என்பதை நாங்கள் ஒரு complex operator அடிப்படையில் வைக்கிறோம் அதாவது ej120° அடுத்தது a c b வரிசை அது எதிர்மறை வரிசை என்றால் பிறகு Va Va Vc 2VaVb Va ஆகும் இப்போது வரிசை a c b என்றால் Vc Va வை விட 120° பின்னடைவு அடையும் இதேபோல் Vb Va வை விட 240° பின்னடைவு அடையும் நாம் முன்பு செய்ததைத்தான் இது குறிக்கிறது 2 இப்போது என்றும் 2 என்று இப்போது மாற்றப்பட்டுள்ளது எனவேVb Va∠240° Vaej240° Va இதேபோல் Vc Va∠120° Vaej120° 2 Va எனவே Vc 2Va மற்றும்Vb Va இப்போது நாம் இதை 120 மேற்கோள்காட்டிய படி positive sequence நேர்மறை வரிசை negative sequence எதிர்மறை வரிசை மற்றும் 0 sequence எதிர்வினை வரிசை என்று கருதுவோம் இப்போது VaVbVc என்பது சமநிலையற்ற மின்னழுத்த phasorரைக் குறிக்கும் என்றால் மூன்று தொகுப்புகள் இவ்வாறு எழுதப்படுகின்றன அதாவது இதன் பொருள் Va1Vb1Vc1இது நேர்மறை வரிசை தொகுப்பை குறிக்கிறது மேலும் Va2Vb2Vc2 இந்த வழியில் எதிர்மறை வரிசை தொகுப்பை குறிக்கிறது மற்றும்Va0Vb0Vc0 0 வரிசை தொகுப்பை குறிக்கிறது நாங்கள் அதை VaVa1Va2Va0 VbVb1Vb2Vb0 VcVc1Vc2Vc0 இவையே நேர்மறை எதிர்மறை மற்றும் எதிர்வினை தொகுப்பு ஆகும் ஒரு சமச்சீர் நேர்மறை வரிசை phaseன் தொகுப்பை இப்போது நாம் a b c வரிசையைப் பார்த்த விதத்தில் எழுதினால் இது சமச்சீர் நேர்மறை வரிசை phasor மற்றும் வரிசை abc ஆகும் எனவே அதே வழியில் Va1Va1 Vc1 2Va1 மற்றும்Vb1 Va1 என்று மீண்டும் எழுதலாம் இப்போது நாம் a b c வரிசையைப்Va1Vb1Vc1 நேர்மறை வரிசை மற்றும் Va2Vb2Vc2 Va2Va2 Vc2 2Va2 மற்றும்Vb2 Va2 எதிர்மறை வரிசை என்று எழுதலாம் இதேபோல் Va0Vb0Vc0 என்பதை 0 வரிசை என்று எழுதலாம் எனவே நேர்மறையான வரிசைக்கு Va1 என்பது phase a யில் Va1 என்றும் b phaseற்கு நேர்மறையான வரிசை Vb1 2Va1 c phaseற்கு நேர்மறையான வரிசை Vc1 βVa1 என்று எழுதலாம் இதேபோல் அதே abc என்ற ஒரு சீரான எதிர்மறை வரிசைமுறை தொகுப்பில் Va2 Va2 Vb2 βVa2 மற்றும் Vc2 2Va2ஆகும் இது சமன்பாடு 3 இப்போது zeroவரிசை phasorரின் தொகுப்பு அவை அனைத்தும் ஒன்றே எனவே அது Va0 Va0 Vb0 Va0 Vc0Va0 ஆக இருக்கும் இது சமன்பாடு2 3 மற்றும் 4 இப்போது இந்த மூன்று அம்சங்களை வைத்து Va Vb Vc யை வெளிப்படுத்தினால் அதாவதுநேர்மறை எதிர்மறை மற்றும் 0 வரிசை phaseன் கூட்டுத்தொகையாகVaVa1Va2Va0 வெளிப்படுத்தப்படலாம் VaVa1Va2Va0 இது சமன்பாடு 5 VbVb1Vb2Vb0இது சமன்பாடு 6 VcVc1Vc2Vc0 இது சமன்பாடு 7 இவையே நேர்மறை எதிர்மறை மற்றும் எதிர்வினை தொகுப்பு ஆகும் இங்கே நான் Va1 எடுத்துக்கொண்டால் Vb1 2Va1 மற்றும் Vc1 βVa1 என்று செய்தேன் இது எதிர்மறை வரிசை Va2 வை reference ஆக எடுத்துக்கொண்டால் Vc2 2Va2 மற்றும் Vb2 βVa2 இது உங்கள் பூஜ்ஜிய வரிசை இது நேர்மறை இது எதிர்மறை இது பூஜ்ஜிய விளைவு ஆகும் அவை அனைத்தும் ஒரே phaseல் உள்ளன அதன் மூலம் Va0இது Vb0 Va0 மற்றும் Vc0 Va0 ஏனெனில் அவை சம அளவு கொண்டவை எனவே இவையே சமநிலையற்ற மின்னழுத்த phasorரின் சமச்சீர் கூறுகள் ஆகும் எனவே எளிதாக இதை நீங்கள் செய்யலாம் இப்போது reference phasorரின் அடிப்படையில் உங்கள் சமன்பாடு 5 6 மற்றும் 7 ஐப் பார்ப்போம் VaVa1Va2Va0எனவே மின்னோட்டமும் அதே தத்துவதில் எடுத்துக்கொண்டால் VaVa1Va2Va0 எனவே Vb2Va1βVa2Va0 எனவே இது Vb இதேபோல் VcVa12Va2Va0அதாவது Va Vb Vc உண்மையில் Va1 Va2 Va0மற்றும் complex யை குறிக்கும் இது சமன்பாடு 8910 இப்போது இந்த 3 சமன்பாட்டை நீங்கள் அவற்றை அணி வடிவத்தில் வைத்தீர்கள் என்றால் Va Vb Vc 1 1 1 2 1 2 1 Va1 Va2 Va0 ஆகும் அடுத்தது இந்த சமன்பாட்டை நாம் Vp AVs என்று எழுத முடியும் என்றால் Vp Va Vb Vc T மற்றும் Vs Va1 Va2 Va0 T A1 1 1 2 1 2 1 இது சமன்பாடு13 எனவே சமன்பாடு12 இருந்து Vs A 1Vp இது சமன்பாடு14 A 1131 2 1 2 1 1 1 ஆனால் நீங்கள் A தலைகீழ் நேரடியாக எடுக்க வேண்டியதில்லை இதைஒருவர் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அடிப்படையில் A 1AT எனவே இந்த complex இணைவை எடுத்துக் கொண்டால் இந்த A அணியின் complex இணைவை 𝐴∗1 1 1 2 1 2 1 1 1 1 2 1 2 1 நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே AT1 2 1 2 1 1 1 15 மற்றும் 16 சமன்பாட்டைப் பயன்படுத்தினால்A 113AT இது சமன்பாடு17 எனவே A அணி தெரிந்தால் இதை நினைவில் கொள்வது எளிது 14 சமன்பாட்டைப் எடுத்து கொண்டால் Vs A 1Vp அதாவது Va113 VaβVb2Vc இது சமன்பாடு18 Va213 Va2VbβVcஇது சமன்பாடு 19 Va013 VaVbVcஇது சமன்பாடு 20 எனவே மின்னோட்டத்தை குறிக்க நேர்மறை எதிர்மறை 0 வரிசைக் கூறுக்கு ஒத்த தத்துவம் பயன்படுத்தப்படுகிறது மின்னழுத்தங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட சமச்சீர் கூறு மாற்றம் பயன்படுத்தபட்டதோ அதே தத்துவத்தின் மூலம் மின்னோட்ட தொகுப்பிற்கு பயன்படுத்தப்படலாம் IaIa1 Ia2 Ia0 இது சமன்பாடு 21 IbIb1 Ib2 Ib0 IcIc1 Ic2 Ic0 இது சமன்பாடு 23 மின்னழுத்தத்தைப் போலவே Ia113 IaβIb2Icஇது சமன்பாடு 24 Ia213 Ia2IbβIcஇது சமன்பாடு 25 Ia013 IaIbIc இது சமன்பாடு 26 அடுத்தது உங்கள் சக்தி மாறுபாடு எனவே சக்தி சமன்பாட்டை அசல் மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் எனவே ஒரு 3 phase அமைப்பில் உள்ள complex power என்பதை SVpTIp Va Vb Vc Ia Ib Ic நாம் முன்பே பார்த்திருக்கிறோம் இது சமன்பாடு27 மேலும்SVpTIpAVSTAISVSTATAIsஇது சமன்பாடு 28 இப்போது ATA31 0 0 0 1 0 0 0 1 அதாவது இது உங்கள்ATA எனவே இதன் பொருள் 𝑆VSTIs3Va1Ia13Va2Ia23Va0Ia0 சமச்சீர் கூறுகளின் power என்பது ஆகும் எனவே இதன் பொருள் S என்பது 29 சமன்பாட்டில் நீங்கள் எதைப் பெறுகிறீர்களோ அதற்கு சமம் அவை ஒன்றே அதாவது அவை ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இப்போது பரிமாற்றக் கோடுகளின் வரிசை மின்மறுப்பு பை கண்டறியலாம் எனவே இப்போது நாம் ஒவ்வொரு கூறுகளின் வரிசை மின்மறுப்புக்கு செல்ல வேண்டும் குறிப்பாக டிரான்ஸ்மிஷன் லைன் மின்மாற்றிகள் பின்னர் ஒத்திசைவான இயந்திரம் எனவே அதை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பாருங்கள் எனவே பரிமாற்றக் கோடு உண்மையில் ஒரு நிலையான சாதனம் எனவே phase வரிசை மின்மறுப்பில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது ஏனெனில் மின்னோட்ட மற்றும் மின்னழுத்த கோட்டின் ஒரே வடிவவியலை எதிர்கொள்கின்றன எனவே பரிமாற்றக் கோடுகளின் நேர்மறை மற்றும் எதிர்மறை வரிசை மின்மறுப்பு சமம் எனவே z1z2 இந்த 2 பரிமாற்றக் கோட்டிற்கு சமம் ஆனால் இதன் பொருள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டம் Va0 உடன் phaseல் உள்ளன மின்னழுத்தம் Ia0 Ib0 Ic0 மின்னழுத்தம் போன்றது அவை கட்டத்தில் உள்ளன மற்றும் 𝑎 𝑏 𝑐 கடத்திகள் தரையிறங்கிய நடுநிலை வழியாகவும் திரும்பும் எனவே எந்தவொரு கவசக் கம்பியிலும் டிரான்ஸ்மிஷன் லைன் தரையில் பரிமாற்றம் செய்யும் என்று பொருள் பூஜ்ஜிய வரிசை மற்றும் பூஜ்ஜிய வரிசை மின்மறுப்பு ஆகியவற்றின் பாதையில் 𝑍0 இது தரையில் திரும்பும் பாதையின் விளைவை உள்ளடக்கியது இது Z1 மற்றும் z2 இலிருந்து வேறுபட்டது எனவே டிரான்ஸ்மிஷன் Z0 வரிக்கான அடுத்தடுத்த மின்மறுப்பு வேறுபட்டது டிரான்ஸ்மிஷன் கோட்டின் Z0 அடுத்தடுத்த மின்மறுப்பு படம் 2 இல் காட்டப்பட்டுள்ளபடி மூன்று பாதைக் கோட்டின் ஒரு மீட்டர் நீளத்தை மட்டுமே நீங்கள் கருதுவீர்கள் எனவே இந்த தரை மேற்பரப்பு உண்மையில் மூன்று கட்டங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் அழைக்கும் இடத்திலிருந்து சராசரி தூரத்தில் அமைந்துள்ள ஒரு சமமான கற்பனையான நடத்துனராக மதிப்பிடப்படுகிறது உண்மையில் இது 𝐷𝑛 நான் இதை மிக நெருக்கமாகக் காட்டியுள்ளேன் இதிலிருந்து நான் சற்று தொலைவில் காட்டியிருக்க வேண்டும் ஆனால் எப்படியிருந்தாலும் தரை மேற்பரப்பு தோராயமாக மதிப்பிடப்படுகிறது இது தரையாகும் இது சமமான கற்பனையான நடத்துனருக்கான தரை உரிமை மற்றும் சராசரி தூரத்தில் அமைந்துள்ளது Phase மூன்று கட்டங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் இது ஒரு அனுமானமாகும் எனவே கட்டக் கடத்திகள் பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டத்தை ஒரு தரையில் நடுநிலை அடித்தள நடுநிலை வழியாக திரும்பும் பாதைகளுடன் கொண்டு செல்கின்றன ஆகையால் இது ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் இது சமமான இடைவெளி தூரம் is 𝐷𝐷D isஇங்கே பூஜ்ஜிய மின்னோட்டம்Ia0 Ib0 Ic0 இந்த கட்ட நடத்துனர்களை நீங்கள் கட்ட கடத்திகள் என்று அழைக்கிறீர்கள் இது பூஜ்ஜிய வரிசை மின்னோட்டத்தை சுமக்கும் கட்ட கடத்திகள் எந்தவொரு அடித்தளத்திலிருந்தும் நடுநிலை மற்றும் சராசரி தூரத்திற்கு தூரம் எடுக்கப்படுவதால் இந்த தோராயமான மற்றும் 𝐷𝑛 உண்மையில் அது தூரமாகும் இது பூஜ்ஜிய வரிசை மின்மறுப்பைக் குறிக்கும் ஒரு தோராயமாகும் Real மற்றும் எதிர்வினை powerகள் Phase மதிப்புகளுக்கு மூன்று மடங்கு தொடர்புடையவை ஒரு system சமநிலையற்றதாக இருக்கும்போது மின்னழுத்தங்கள் மற்றும் phase மின்மறுப்புகள் பொதுவாக சமமற்றவை